கடைசி வகுப்பில் இந்த குறிப்பிட்ட குறைத்தல் சிக்கலின் இரட்டை பற்றி நாம் பார்த்துக்கொண்டிருந்தோம் இரட்டைப் பற்றிய நாம் விவாதத்தைத் தொடங்கியபோது கட்டுப்பாடுகள் மற்றும் அனைத்து மாறிகள் 0 ஐ விடக் குறைவான அல்லது சமமான ஒரு அதிகபட்ச சிக்கலை நாம் எடுத்தோம் மேலும் இரட்டை என்பது கட்டுப்பாடுகள் மற்றும் அனைத்து மாறிகள் ≥ 0 க்கு சமமான அனைத்தையும் விடக் குறைக்கும் சிக்கலாகும் இப்போது 0 இப்போது பல்வேறு வகையான கட்டுப்பாடுகள் மற்றும் பல்வேறு வகையான மாறிகள் ஆகியவற்றில் நமக்கு சிக்கல் இருந்தால் இரட்டை எப்படி இருக்கும் என்ற அடுத்த கேள்வியை நாம் இடுகிறோம் எனவே இந்த சிக்கலை நாம் பார்த்தோம் என்பதை விளக்குவதற்கு இங்கு நாம் கொண்டுள்ள 3 வெவ்வேறு வகையான கட்டுப்பாடுகள் ஒரு சமன்பாடு குறைவாகவோ அல்லது சமமாகவோ அல்லது அதிகமாகவோ அல்லது சமமாகவோ உள்ளது மேலும் நமக்கு 3 வகையான மாறிகள் அதிகமாக இருந்தன மாறி மற்றும் கட்டுப்பாடற்ற மாறியை விட அல்லது சமமாக இருக்கும் மற்றும் மாறிக்கு குறைவாக அல்லது சமமாக இருக்கும் இப்போது இதை நமக்கு வசதியான ஒரு வடிவத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நாம் கூறினோம் இது ஒரு வகை அதிகபட்சம் அதிகபட்சம் அனைத்து கட்டுப்பாடுகளையும் விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ மற்றும் அனைத்து மாறிகள் அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் எனவே இந்த மாறிகள் முதலில் அவை மறுவரையறை செய்கின்றன அவை அவை வகையை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ மாறும் எனவே எக்ஸ் 2 எக்ஸ் 4 எக்ஸ் 5 என மறுவரையறை செய்யப்பட்டது எக்ஸ் 3 எக்ஸ் 6 என மறுவரையறை செய்யப்பட்டது எங்களுக்கு இது போன்ற ஒரு சிக்கல் இருந்தது இப்போது இந்த 5X2 5X4 5X5 ஆக மாறிவிட்டது என்பதை நாம் உணர்கிறோம் இந்த 8X3 ஆனது 8X6 இப்போது X6 ≥ 0 X4 X5 ஆகியவையும் ≥ 0 இப்போது எல்லா மாறிகள் இருக்கும் வடிவத்திற்கு கொண்டு வந்துள்ளோம் தேவையான வகையை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இப்போது எல்லா தடைகளும் தேவையான வகையிலான வடிவத்திற்கு கொண்டு வர வேண்டும் எனவே நாம் என்ன செய்தோம் இதை நாம் குறைவாகவோ அல்லது சமமாகவோ தக்க வைத்துக் கொண்டோம் நாம் இங்கே 1 உடன் பெருக்கினோம் இதை 1 உடன் பெருக்கினோம் 1 உடன் முழு கட்டுப்பாடும் இதனால் நாம் குறைவாகவோ அல்லது சமமாகவோ பெறுகிறோம் 9 9 ஆக மாறும் இதையும் 1 உடன் பெருக்கினோம் இதனால் நாம் குறைவாகவோ அல்லது சமமாகவோ பெறுவோம் சமன்பாடு இரண்டு தடைகளாக எழுதப்பட்டது அதே இடது கை said 12 அதே இடது புறம் ≤ 12 நாம் குறைவாகவோ அல்லது சமமாகவோ வைத்திருக்கிறோம் 1 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ பெருக்கிக் கொள்கிறோம் எனவே இந்த படிவத்தைப் பெற்ற அனைத்தையும் நாம் செய்தபோது இப்போது அனைத்து மாறிகள் குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் ஒரு வடிவத்தில் முதன்மையை எழுதினோம் இப்போது அனைத்து மாறிகள் குறைவாகவோ அல்லது சமமாகவோ உள்ளன எல்லா மாறிகள் அதிகமாகவோ அல்லது சமமாகவோ உள்ளன மற்றும் அனைத்து தடைகளும் குறைவாகவோ அல்லது சமமாகவோ உள்ளன இப்போது இந்த வடிவத்தின் ஒரு முதன்மைக்கு இரட்டை எழுதத் தெரியும் பின்னர் இந்த வடிவத்தின் முதன்மைக்கு இரட்டை எழுதினோம் ஆனால் இதற்கிடையில் எல்லா மாறிகளையும் விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ கொண்டு வந்ததால் கட்டுப்பாடற்ற ஒரு கூடுதல் மாறியை விளைவித்தோம் எல்லா தடைகளையும் சமமாகக் குறைவாகக் கொண்டுவந்தோம் எனவே சமன்பாடு கூடுதல் தடையை ஏற்படுத்தியது சமமானதை விட பெரியதை விட ஒன்று குறைவாக இருந்தது எனவே தோற்றம் மற்றும் நாம் நிச்சயமாக புறநிலை செயல்பாட்டை 1 உடன் பெருக்கி அதை அதிகப்படுத்துகிறோம் எனவே அசல் சிக்கலில் 3 மாறிகள் மற்றும் 4 கட்டுப்பாடுகள் உள்ளன இப்போது மாற்றியமைக்கப்பட்ட சிக்கலில் 4 மாறிகள் மற்றும் 5 தடைகள் உள்ளன எனவே இப்போது இந்த சிக்கலின் இரட்டை எழுதுகிறோம் அதே சிக்கலை இங்கே காட்டியுள்ளேன் இப்போது நாம் இரட்டை எழுதலாம் நாம் இப்போது இரட்டை மாறிகள் Y1 Y2 Y3 Y4 மற்றும் Y5 ஐ அறிமுகப்படுத்துவோம் அங்கு 5 இரட்டை மாறிகள் இருக்கும் 4 முதன்மை மாறிகள் தொடர்பான 4 இரட்டைக் கட்டுப்பாடுகள் இருக்கும் இந்த வலது புற மதிப்புகள் புறநிலை செயல்பாட்டு மதிப்புகளாக மாறும் இந்த புறநிலை செயல்பாட்டு மதிப்புகள் வலது கை மதிப்புகளாக மாறும் எனவே இரட்டை இதைப் பார்க்கும் இரட்டை இப்போது 5 மாறிகள் Y1 Y2 Y3 Y4 மற்றும் Y5 ஆகியவற்றைக் குறைக்கும் சிக்கலாக உள்ளது இதன் வலது புற மதிப்புகளுடன் இந்த வலது புற மதிப்புகள் புறநிலை செயல்பாட்டின் மதிப்புகளாகின்றன இப்போது இந்த புறநிலை செயல்பாட்டு மதிப்புகள் வலது புற மதிப்புகளாக மாறியது மேட்ரிக்ஸின் இடமாற்றம் மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டது எடுத்துக்காட்டாக முதல் கட்டுப்பாடு 4X1 4Y1 4Y2 7Y3 8Y4 3Y5 8 8 ஆக இருக்கும் எனவே நாம் இரட்டையை இந்த வழியில் எழுதலாம் இப்போது இரட்டை இவ்வாறு எழுதியுள்ளதால் இரட்டை இப்போது 5 மாறிகள் மற்றும் 4 தடைகளைக் கொண்டுள்ளது என்பதை நாம் உணர்கிறோம் அசல் சிக்கலில் 3 மாறிகள் மற்றும் 4 கட்டுப்பாடுகள் மட்டுமே இருந்தன எனவே இரட்டை 4 மாறிகள் மற்றும் 3 கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும் மற்றும் அசல் சிக்கல்கள் புறநிலை செயல்பாடு இரட்டை வலது பக்கமாக இருக்க வேண்டும் மற்றும் பல எனவே இப்போது இதை மாற்றியமைத்து நாம் பார்த்த முந்தைய அட்டவணைக்கு ஒத்த ஒரு வடிவத்திற்கு கொண்டு வர வேண்டும் எனவே இதிலிருந்து நாம் கவனிக்கும் முதல் விஷயம் என்னவென்றால் இந்த இரண்டு தடைகளையும் நாம் பார்க்கிறோம் இந்த இரண்டு தடைகளையும் இந்த இரண்டு தடைகளையும் நாம் பார்க்கிறோம் முதல் தடையை 1 உடன் பெருக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் எங்களுக்கு 2Y1 2Y2 கிடைக்கும் 5Y3 5Y4 7Y5 ≤ 5 ஆகவே இப்போது அதே தடை ≥ 5 ஆக உள்ளது ஒரு சமன்பாட்டைப் பெற இந்த இரண்டு தடைகளையும் நாம் ஒன்றிணைக்கலாம் எனவே இது நாம் எழுதிய இரட்டை எனவே இந்த இரட்டை 5 மாறிகள் மற்றும் 4 தடைகளைக் கொண்டுள்ளது எனவே நம்மிடம் உள்ள முதல் அவதானிப்பு என்னவென்றால் இது நம்மிடம் உள்ளது இரட்டையின் முதல் கட்டுப்பாடு வலது புறத்தில் 8 உள்ளது எனவே இந்த தடையை 1 உடன் பெருக்கி 8 க்கு கொண்டு வர முயற்சிக்கிறோம் எனவே வலது புற மதிப்புகள் நேர்மறையானவை இரண்டாவது அவதானிப்பு இந்த இரண்டு தடைகளும் ஒத்தவை எனவே இந்த முதல் தடையை 1 உடன் பெருக்கினால் நமக்கு 2Y1 2Y2 5Y3 5Y4 7Y5 ≤ 5 கிடைக்கும் அடுத்த விஷயம் அதே இடது புறம் ≥ 5 ஐக் கொண்டுள்ளது இந்த இரண்டையும் ஒன்றிணைத்து அவற்றை ஒரு சமன்பாடாக மாற்றலாம் எனவே இப்போது இந்த இரண்டு காரியங்களையும் செய்கிறோம் எனவே இப்போது முதல் தடையை 1 உடன் பெருக்கி இந்த வழியில் மாற்றியுள்ளோம் எனவே 4Y1 4Y2 7Y3 8Y4 3Y5 ≤ 8 மற்றும் நான் குறிப்பிட்டுள்ளபடி இந்த கட்டுப்பாடுடன் இந்த கட்டுப்பாடு பெருக்கப்படுகிறது இந்த கட்டுப்பாடு 1 உடன் பெருக்கப்பட்டு 1 ஐ விட குறைவாகவும் பின்னர் அடுத்தவற்றுடன் இணைக்கவும் 2Y1 2Y2 5Y3 5Y4 7Y5 5 இந்த கட்டுப்பாடு அப்படியே தக்கவைக்கப்படுகிறது ஏனெனில் வலது புற மதிப்பு 4 எனவே நம்மிடம் 4 உள்ளது அது தக்கவைக்கப்படுகிறது எனவே இப்போது நாம் அடைந்திருப்பது என்னவென்றால் இங்கே வலது புற மதிப்புகள் 8 5 மற்றும் 4 ஐ பிளஸ் அடையாளத்துடன் செய்துள்ளோம் இவை கொடுக்கப்பட்ட அசல் சிக்கலின் புறநிலை செயல்பாட்டு மதிப்புகள் பின்னர் இதைப் பார்க்கும்போது இந்த மாறி Y4 ஐப் பார்த்தால் Y3 மற்றும் Y4 ≥ 0 என்ற மாறிக்கு 3 குணகங்களும் எதிர்மறையானவை என்பதை இப்போது உணர்ந்தோம் எனவே இப்போது நாம் Y4 ஐ மற்றொரு மாறி மூலம் மாற்றலாம் இதை Y6 என்று அழைக்கவும் பின்னர் இந்த மாறி ≤ 0 ஐ உருவாக்கலாம் எனவே புறநிலை செயல்பாடு கட்டுப்பாட்டு குணகம் அனைத்தும் நேர்மறையானவை எனவே நாம் அதை அடுத்ததாக செய்கிறோம் அடுத்ததை நாம் செய்கிறோம் இப்போது நீங்கள் கழித்தல் 8Y4 8Y6 5Y4 ஆனது 5Y6 ஆகிவிட்டது மேலும் Y6 ≤ 0 ஆகவும் Y6 ≤ 0 ஆகவும் Y6 ≤ 0 ஆகவும் 10Y4 10Y6 ஆகவும் மாறிவிட்டது இங்கே நாம் கவனிக்கும் மற்ற விஷயம் என்னவென்றால் 4Y1 4Y2 2Y1 2Y2 8Y1 8Y2 ஐக் காண்கிறோம் இப்போது Y1 Y2 ஐ ஒன்றாக இணைக்க முடியும் மற்றும் ஒரு கட்டுப்பாடற்ற மாறியாக உருவாக்கலாம் எனவே நாம் ஒரு Y7 ஐ அறிமுகப்படுத்துகிறோம் இது ஒரு கட்டுப்பாடற்ற மாறி மற்றும் அது ஆகிறது இப்போது நாம் 12Y7 ஐக் குறைத்துள்ளோம் ஏனென்றால் Y1 Y2 கட்டுப்பாடற்ற மாறி 12Y7 9Y3 10Y6 7Y5 மற்றும் மிக முக்கியமாக இப்போது எல்லா கட்டுப்பாட்டுக் குணகங்களும் நேர்மறையான எண்களாக இருக்கின்றன இப்போது இங்கே இரட்டைக் கட்டுப்பாட்டு மேட்ரிக்ஸ் கொடுக்கப்பட்ட அசல் சிக்கலின் இடமாற்றம் ஆகும் வலது புற மதிப்புகள் புறநிலை செயல்பாடு மதிப்பு ஆனால் செயல்பாட்டில் Y7 ஒரு கட்டுப்பாடற்ற மாறி என அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இப்போது இங்கிருந்து ஒரு கட்டுப்பாடற்ற மாறியை அறிமுகப்படுத்தினோம் எனவே மாறிகளின் எண்ணிக்கை 1 ஆல் குறைகிறது நாம் 2 கட்டுப்பாடுகளை ஒரு சமன்பாட்டில் இணைக்கிறோம் அங்கு கட்டுப்பாடுகளின் எண்ணிக்கை 1 ஆல் குறைக்கப்படுகிறது இப்போது இரட்டை 4 மாறிகள் மற்றும் 3 கட்டுப்பாடுகளைக் கொண்டுள்ளது அசல் முதன்மையானது 3 மாறிகள் மற்றும் 4 தடைகளைக் கொண்டிருந்தது எனவே எஞ்சியிருக்கும் ஒரே விஷயம் என்னவென்றால் எல்லா எதிர்மறை குணகங்களுடனும் ஒரு குறைப்பு 1 உடன் பெருக்கி அதிகபட்சத்தைப் பெறுகிறது அதைச் செய்யும்போது இதைப் பெறுகிறோம் எனவே நாம் 12Y7 9Y3 10Y6 7Y5 மற்றும் பலவற்றை அதிகப்படுத்தியுள்ளோம் நாம் செய்யும் அடுத்த விஷயம் என்னவென்றால் மாறிகள் சீரானதாக இருக்க மறுபெயரிடுகிறோம் அவற்றை Y1 Y2 Y3 Y4 என அழைக்கிறோம் மாறிகள் மறுபெயரிடப்படுகின்றன எனவே Y7 Y1 ஆகவும் Y3 Y2 ஆகவும் Y6 Y3 ஆகவும் Y5 Y4 ஆகவும் அதுவும் ஆகிறது இந்த வழியில் மீண்டும் எழுதப்பட்டது எனவே இரட்டை இப்போது 4 மாறிகள் மற்றும் 3 தடைகளைக் கொண்ட அதிகபட்ச சிக்கலாக உள்ளது இப்போது நாம் திரும்பிச் சென்று அசல் ப்ரைமலுடன் ஒப்பிட முயற்சிக்கிறோம் நாம் தொடங்கிய சிக்கல் மற்றும் அசல் ப்ரிமல் இது போன்றது இப்போது நாம் முன்னர் பார்த்ததை ஒரு மேப்பிங் செய்யலாம் இப்போது அசல் மேப்பல் ஒரு குறைக்கும் சிக்கல் என்பதை இப்போது உணர்ந்துள்ள அந்த மேப்பிங்கை நாம் செய்யலாம் இது இரட்டை ஒரு அதிகபட்ச சிக்கலாகும் அசல் ப்ரிமலில் 4 கட்டுப்பாடுகள் உள்ளன இரட்டை 4 மாறிகள் Y1 முதல் Y4 வரை அசல் ப்ரைமலில் 3 மாறிகள் இரட்டை 3 கட்டுப்பாடுகள் உள்ளன புறநிலை செயல்பாட்டு மதிப்புகள் 8 5 மற்றும் 4 வலது கை பக்க மதிப்புகள் 8 5 மற்றும் 4 ஆகும் முதன்மையின் வலது புற மதிப்புகள் 12 9 10 மற்றும் 7 புறநிலை செயல்பாடு 12 9 10 மற்றும் 7 ஆகும் கொடுக்கப்பட்ட அணி இங்கே உள்ளது இடமாற்றம் இங்கே 4 2 8 வரிசை 4 2 8 ஒரு நெடுவரிசை எனவே நமக்கு ஒன்றே உள்ளது ஒரே வித்தியாசம் என்னவென்றால் இந்த சமத்துவமின்மைகளின் அடையாளம் எப்படி இருக்கிறது இவை எப்படி இருக்கின்றன இந்த அறிகுறிகள் முதன்மையானவற்றுடன் எவ்வாறு தொடர்புடையவை மற்றும் இந்த அறிகுறிகள் முதன்மையானவற்றுடன் எவ்வாறு தொடர்புடையவை அதாவது இந்த அறிகுறிகளின் அறிகுறிக்கு என்ன நடக்கிறது என்பதை இப்போது நாம் காண வேண்டும் நாம் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் எனவே நாம் செய்யக்கூடியது என்னவென்றால் நமக்கு ஏதேனும் முதன்மையானது வழங்கப்பட்டால் நாம் முதன்மையாக எழுத முடியும் என்பது குறைத்தல் நீங்கள் ஒரு அதிகபட்சத்தை எழுதலாம் நீங்கள் மாறிகளை அறிமுகப்படுத்தலாம் இந்த 3 விஷயங்களை நிரப்ப வேண்டும் இந்த 4 விஷயங்கள் நிரப்பப்பட வேண்டும் எனவே குறிப்பிட்ட கட்டுப்பாட்டின் சமத்துவமின்மை அல்லது சமன்பாடு என்ன என்பதையும் குறிப்பிட்ட மாறியின் அடையாளம் என்ன என்பதையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இது நாம் செய்ய வேண்டிய ஒன்று இப்போது இதைச் செய்ய இதை மீண்டும் பார்வையிடுவோம் இந்த அட்டவணை நாம் ஏற்கனவே பார்த்தோம் முதன்மையானது அதிகபட்சமாக இருந்தால் இரட்டை ஒரு அதிகரிப்பு மற்றும் நேர்மாறாக ப்ரிமலின் மாறிகள் எண்ணிக்கை இரட்டைக் கட்டுப்பாடுகளின் எண்ணிக்கைக்கு சமம் ப்ரைமலின் கட்டுப்பாடுகளின் எண்ணிக்கை இரட்டையின் மாறிகள் எண்ணிக்கைக்கு சமம் ப்ரைமலின் வலது புறம் இரட்டை புறநிலை செயல்பாட்டின் புறநிலை செயல்பாடாக மாறுகிறது முதன்மையானது இரட்டையின் வலது பக்கமாக மாறுகிறது ஒரு மேட்ரிக்ஸ் கட்டுப்பாடுகள் குணக மேட்ரிக்ஸ் நாம் ஏற்கனவே பார்த்த இடமாற்றமாக மாறும் இப்போது இது நாம் இப்போது பார்க்கப் போகிற ஒரு புதிய விஷயம் இப்போது இதைக் காண நாம் முந்தைய நிலைக்குச் செல்கிறோம் அங்கு முதன்மையானது ஒரு குறைக்கும் சிக்கலாகும் இரட்டை ஒரு அதிகபட்ச சிக்கலாகும் இப்போது முதன்முதலில் முதல் கட்டுப்பாடு ஒரு சமன்பாடு இப்போது நினைவில் கொள்ளுங்கள் இங்கே 4 கட்டுப்பாடுகள் உள்ளன எனவே இங்கே 4 மாறிகள் உள்ளன இங்கு 3 மாறிகள் உள்ளன இங்கு 3 தடைகள் உள்ளன எனவே கட்டுப்பாடு மற்றும் மாறிக்கு இடையே ஒரு உறவும் மாறி மற்றும் தடைக்கும் இடையே ஒரு உறவு உள்ளது எனவே முதல் கட்டுப்பாடு ஒரு சமன்பாடு முதல் கட்டுப்பாடு ஒரு சமன்பாடு முதல் மாறி அடையாளத்தில் கட்டுப்பாடற்றது முதல் இரண்டாவது மாறி கட்டுப்பாடற்ற அடையாளமாக உள்ளது இரண்டாவது கட்டுப்பாடு ஒரு சமன்பாடாக மாறுகிறது எனவே இந்த சமன்பாட்டிற்கும் கட்டுப்பாடற்ற மாறிக்கும் இடையே ஒரு உறவு உள்ளது ஆகவே i இன் கட்டுப்பாடு முதன்மையான ஒரு சமன்பாடாக இருந்தால் i' ஆவது மாறி என்பது இரட்டிப்பில் கட்டுப்பாடற்றதாக இருக்கும் முதன்முதலில் j'th மாறி கட்டுப்பாடற்றதாக இருந்தால் j'th கட்டுப்பாடு இரட்டையில் ஒரு சமன்பாடாக இருக்கும் இதுவும் புரிந்துகொள்ளத்தக்கது ஏனெனில் எடுத்துக்காட்டாக மாற்றும் செயல்பாட்டில் இந்த சமன்பாட்டைப் பார்த்தால் இந்த சமன்பாட்டிற்கு இரண்டு தடைகள் உள்ளன என்று எழுதினோம் இப்போது இந்த இரண்டு தடைகளும் இரட்டையில் இரண்டு மாறிகள் விளைவித்தன பின்னர் அவை ஒன்றிணைக்கப்பட்டன மற்றும் கட்டுப்பாடற்ற மாறி எனவே ஒரு சமன்பாடு கட்டுப்பாடு ஒரு கட்டுப்பாடற்ற மாறியில் விளைகிறது கட்டுப்பாடற்ற மாறி இரண்டு மாறிகள் வரை விரிவடைந்தது பின்னர் அது இரண்டு தடைகளாக மாறியது மேலும் இந்த இரண்டு தடைகளும் ஒரு சமன்பாட்டில் இணைக்கப்பட்டன எனவே கட்டுப்பாடற்ற மாறி ஒரு சமன்பாட்டு தடைக்கு ஒத்திருக்கிறது இதனால் அந்த உறவை நாம் வசதியாக கண்டுபிடிக்க முடியும் மற்றொன்று குறைப்பதில் உள்ளது முதல் மாறி ≥ 0 அதிகபட்ச இரட்டையில் முதல் கட்டுப்பாடு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் குறைப்பதில் மூன்றாவது மாறி குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் அதிகபட்சத்தில் மூன்றாவது கட்டுப்பாடு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் குறைத்தல் முதன்மையானதில் இரண்டாவது கட்டுப்பாடு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கிறது இங்கே இரண்டாவது மாறி அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கிறது எனவே அந்த உறவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது அந்த உறவை நாம் இங்கே பிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே இப்போது எந்தவொரு பிரச்சினையும் ஒரு முதன்மை சிக்கலாக வழங்கப்பட்டால் நாம் எடுத்துக்காட்டில் குறைத்தல் என்பது முதன்மை பிரச்சினையாக இருந்தது எனவே இந்த பகுதி இப்போது நாம் விவாதத்திற்கு முதன்மையானது எனவே இந்த பகுதி நாம் கலந்துரையாடலுக்கான முதன்மையானது இது நாம் விவாதத்திற்கு இரட்டிப்பாக இருக்கும் ஏனென்றால் நாம் குறைத்தல் அசல் சிக்கல் கொடுக்கப்பட்ட சிக்கல் ஒரு குறைத்தல் பிரச்சினை ஆகவே முதன்மையானது குறைக்கும் சிக்கலாக இருந்தால் நான் மாறியை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் அதனுடன் தொடர்புடைய இரட்டைக் கட்டுப்பாடு தடைக்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் ஒரு மினிமேசன் ப்ரைமலில் நான் மாறிக்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் அதனுடன் தொடர்புடைய கட்டுப்பாடு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இதேபோல் ஒரு மினிமேசன் ப்ரைமலில் நான் கட்டுப்படுத்தலை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் இரட்டையிலுள்ள தொடர்புடைய மாறி அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் குறைத்தல் முதன்மையானதில் நான் குறைவாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் அதனுடன் தொடர்புடைய மாறி குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் மாற்றாக முதன்மையானது அதிகபட்சமாக இருந்தால் என்னிடம் ஒன்று இருந்தால் கட்டுப்பாட்டுக்கு சமமானதாக இருந்தால் இரட்டையிலுள்ள தொடர்புடைய மாறி மாறியை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இப்போது இரண்டாவது கட்டுப்பாட்டில் நாம் விளக்கும் முறை அதிகபட்சமயமாக்கல் முதன்மையானதைக் காட்டிலும் குறைவாகவோ அல்லது சமமாகவோ உள்ளது பின்னர் இரண்டாவது மாறி குறைத்தல் இரட்டையரில் மாறியை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் ஆகவே அதிகபட்சமயமாக்கலில் முதன்மையானதை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் அதனுடன் தொடர்புடைய மாறி வகையை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இதேபோல் அதிகபட்சமயமாக்கலில் முதன்மையானதை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் குறைப்பு இருமடங்கில் அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் அதிகபட்சமயமாக்கலில் முதன்மையானதை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் குறைப்பதில் நான் குறைவாகவோ அல்லது குறைவாகவோ இருப்பேன் இப்போது இந்த 4 விஷயங்களை நாம் முதன்மையான மற்றும் இரட்டை எழுதும்போது நினைவில் கொள்ள வேண்டும் எனவே ஒரு வழி அவற்றை நினைவில் கொள்வது மற்ற வழி எந்தவொரு நேரியல் நிரலாக்க சிக்கலிலும் நாம் மாறியை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் ஒரு நல்ல மாறி இதன் மூலம் நாம் சிம்ப்ளக்ஸ் வழிமுறையைத் தொடங்கலாம் ஒரு குறைத்தல் சிக்கலுக்கு வழக்கமாக சரியான வகைக் கட்டுப்பாடுகளைக் காட்டிலும் அதிகமான அல்லது சமமான கட்டுப்பாடுகளைக் காண்கிறோம் மேலும் அதிகபட்ச சிக்கலுக்கு சரியான வகை கட்டுப்பாடுகளாகக் கட்டுப்படுத்தப்படுவதற்கு சமமாகக் குறைவாகக் காண்கிறோம் எனவே சரியான மாறி சரியான வகை மாறியுடன் பொருந்தும் என்றும் சரியான கட்டுப்பாடு சரியான வகை கட்டுப்பாட்டுடன் பொருந்தும் என்றும் நாம் நினைக்கலாம் எடுத்துக்காட்டாக அதிகரிப்பு சிக்கல் குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருப்பது சரியான வகை கட்டுப்பாடு எனவே சமமானதை விட பெரியது மாறி என்பது ஒரு சரியான வகை மாறி வரவிருக்கும் அதிகரிப்பு அல்லது அதற்கு சமமான அளவு என்பது சரியான வகை கட்டுப்பாடு அல்ல வழக்கமாக நீங்கள் அங்குள்ள கட்டுப்பாடுகளுக்கு சமமாக குறைவாக இருப்பீர்கள் எனவே குறைத்தல் எதிர்மாறாக இருக்கும் இது மாறிக்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இதேபோல் மாறிக்கு சமமானதை விட அதிகமானவை சரியான வகை மாறி எனவே குறைப்பதற்கான தடையை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருப்பது சரியான வகையான கட்டுப்பாடுகள் எனவே சரியான வகையான மாறி சரியான வகை கட்டுப்பாடுகளுக்கு வரைபடமாக இருக்கும் மேலும் விரும்பத்தக்க வகை மாறி மிகவும் விரும்பத்தகாத வகை தடைகளுக்கு வரைபடமாக இருக்கும் எனவே இந்த இரண்டு அட்டவணைகளையும் பயன்படுத்தி இந்த வழியில் நாம் ஒரு குறிப்பிட்ட ப்ரைமலுக்கான ப்ரிமலை இரட்டை எழுத முடியும் எனவே அடுத்த கேள்விக்கு இரட்டை என்ன என்பதைப் புரிந்துகொண்டு கொடுக்கப்பட்ட முதன்மைக்கு இரட்டை எழுதுவது எப்படி என்பதைக் கற்றுக் கொண்டதால் இரட்டை முக்கியமானது ஏன் என்று அடுத்த கேள்வியைக் கேட்க வேண்டும் இந்த இரண்டு சிக்கல்களுக்கும் பிறகு ஒன்று வருகிறது மற்றொன்று மற்றும் அவை எவ்வாறு தொடர்புடையவை எனவே இப்போது நாம் முதன்மை இரட்டை உறவுகள் என்று அழைக்கப்படுவதைப் பார்க்கிறோம் அல்லது அடுத்த வகுப்பில் நாம் காணும் சில முடிவுகள் மற்றும் தேற்றத்தின் மூலம் இரட்டையை மேலும் புரிந்துகொள்கிறோம்